இந்த வகுப்பிற்கு உங்களை வரவேற்கிறேன் இந்த வகுப்பில் நாம் உயிரியல் மூலக்கூறு பற்றியும் செல்களின் அமைப்பு மற்றும் செயல்பாடுகளுடன் உயிரியல் மூலக்கூறுக்கு இருக்கும் தொடர்பையும் பார்ப்போம் நீங்கள் புரிந்து கொள்வதற்கு வசதியாக இருப்பதிர்காக செரியான அளவு கொண்ட விரிவுரைகளை தொடர்ந்து பார்க்கலாம் அறுவை சிகிச்சை செய்யும் கருவிகளை நாம் ஏன் ஸ்டெரிலைஸ் செய்கிறோம் அதாவது அதில் உள்ள கிருமிகளை நாம் ஏன் நீக்குகிறோம் நமக்கு தெரிந்தவரை நோய் தொற்றை தவிர்ப்பதற்காக எதனால் நோய்த்தொற்று ஏற்படுகிறது நோய் தொற்றிலிருந்து பாதுகாப்பதற்கு இந்த ஸ்டெரிலைஸ் செயல்முறை எப்படி உதவுகிறது இயற்கையாகவே நம் மனதில் எழும் கேள்விகள் இதுவே சரி இப்பொழுது இந்த கேள்விகளுக்கான விடையை பார்க்கலாம் பேக்டீரியா பங்கை போன்ற நுண்ணுயிர்களால் இந்த நோய்த்தொற்று ஏற்படுகிறது நோய்தொற்று மட்டுமின்றி நமக்கு நன்மை தரக்கூடிய பாக்டீரியாக்கள் மற்றும் பங்கைகள் நமது உடலின் உள்ளேயே இருக்கின்றன இவைகள் நமக்கு பல நன்மைகளை செய்கின்றன இதை நாம் மறந்துவிடக்கூடாது நமக்கு தீங்கு விளைவிக்க கூடிய பேக்டீரியா பங்கை வைரஸ் என பல இருக்கின்றன இருப்பினும் நோய்த்தொற்று பொறுத்தவரை நாம் பேக்டீரியா மற்றும் பங்கை மட்டும் எடுத்து கொள்வோம் இந்த பாக்டீரியாக்கள் எங்கு இருக்கின்றன அறுவை சிகிச்சை நிபுணர் நமது தோலை கீறும் பொழுது நோய்த்தொற்று ஏன் ஏற்படுகிறது இதற்கு காரணம் பாக்டீரியா போன்ற நுண்ணுயிர்கள் நம்மைச் சுற்றி காற்றிலேயே இருக்கின்றன ஆய்வின்படி காற்றின் ஒரு கியூபிக் சென்டி மீட்டரில் 10³ விலிருந்து 10⁴ ஆயிரம் பாக்டீரியாக்கள் இருக்கின்றன இவைகள் அனைத்து நேரங்களிலும் நம்முடன் தொடர்பு கொண்டு இருக்கின்றன நம் உடம்பில் இருக்கும் நோய் எதிர்ப்பு சக்தி இவைகளுடன் சண்டையிட்டுக் கொண்டே இருக்கின்றன இந்த சமநிலை இருக்கும்வரை நமக்கு நோய் தொற்று ஏற்படுவதில்லை அறுவை சிகிச்சை நிபுணர் நமது தோலை கீறும் பொழுது நம்மை சுற்றி பாக்டீரியாக்கள் இருந்தால் அவைகள் அந்த காயத்தின் மேல் போய் படிய தொடங்கிவிடும் இதனாலேயே பாக்டீரியா இல்லாத ஒரு சூழலை முடிந்தளவு உருவாக்க வேண்டும் அதாவது மேஜையின் மீது அறுவை சிகிச்சை நடக்கும் இடத்தில் இருக்கும் பிற பொருட்களின் மீது மிகவும் முக்கியமாக அறுவைசிகிச்சை செய்யும் கருவியின் மீது பாக்டீரியாக்கள் இருக்கக் கூடாது இதுபோன்ற செயல்களை நாம் கணக்கில் எடுத்துக் கொள்ள வேண்டும் அதே சமயம் நம்மை சுற்றி எவ்வளவு பாக்டீரியாக்கள் இருக்கின்றன என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் நான் முன்பு கூறியது போலவே காற்றின் ஒரு கியூபிக் சென்டி மீட்டரில் 10³ விலிருந்து 10⁴ ஆயிரம் பாக்டீரியாக்கள் இருக்கின்றன இதைக்கொண்டு நீங்களே கணக்கிட்டு பார்க்க வேண்டும் காற்றின் அடர்த்தி 1 29 kgm3 இதைக்கொண்டு நீங்கள் இருக்கும் அறையில் காற்றின் நிறையை நீங்களே கணக்கிட்டு பார்த்தால் ஆச்சரியப்படுவீர்கள் பாக்டீரியாக்கள் என்றால் என்ன பாக்டீரியாவை மைக்ரோஸ்கோப் மூலம் பார்த்தால் அவைகள் பிரம்பு வடிவில் இருப்பதைக் காணலாம் இவைகள் இயற்கையில் இருக்கும் ஒரு வகையான பாக்டீரியாக்கள் இதேபோல் பல வடிவில் பல அளவுகளில் பாக்டீரியாக்கள் இருக்கின்றன இதைப்பற்றி நாம் இந்த வகுப்பில் படிப்படியாக பார்க்கலாம் அடிப்படை உயிரினங்களிலிருந்து பாக்டீரியாக்கள் மிகவும் மாறுபட்டது உயிர்களின் மூன்று முக்கிய பிரிவுகளில் பாக்டீரியாக்கள் ஒன்று மீதமுள்ள இரண்டு பிரிவுகளில் ஒன்று ஆற்கியா மற்றொன்று யூகரியா ஒவ்வொரு பிரிவிற்கும் கீழ் பல ராஜியங்கள் இருக்கின்றன ஒவ்வொரு ராஜ்யத்திற்கு கீழும் பல பைலம் இருக்கின்றன ஒவ்வொரு பைலம் கீழ் பல வகைகள் இருக்கின்றன இதற்கு கீழ் பல வரிசைகள் இருக்கின்றன ஒவ்வொரு வரிசையிலும் பல குடும்பங்கள் இருக்கின்றன ஒவ்வொரு குடும்பத்திலும் பல இனங்கள் இருக்கின்றன ஒவ்வொரு இனத்திற்கு கீழும் பல உயிரினங்கள் இருக்கின்றன இதைப்பற்றி தெளிவாக அறிவதற்கு இங்கே கொடுக்கப்பட்டுள்ள இரண்டு வீடியோக்களை பார்க்கவும் முதல் வீடியோவில் டிஎன்ஏ மற்றும் ஆர் என் ஏ பற்றி கூறியிருப்பார்கள் இதில் கூறும் சொற்களை கண்டு அஞ்ச வேண்டாம் இந்த வகுப்பு செல்ல செல்ல அதை நீங்கள் அறிவீர்கள் இரண்டாவது வீடியோவில் உயிரினங்களின் பல பிரிவுகள் பற்றியும் அதன் அம்சங்கள் பற்றியும் கூறியிருப்பார்கள் உயிர்கள் செல்களாலேயே உருவாகியிருக்கிறது ஆர்க்கியா பாக்டீரியா மற்றும் யூகரியா குடும்பத்தில் இருக்கும் புரோடிஸ்ட் போல் ஒரு செல் உயிரினமாக இருக்கலாம் அல்லது பங்கைக்கு கீழ்வரும் காளான்களை போல் பல செல்களை கொண்டு உருவாகி இருக்கலாம் விலங்குகள் தாவரங்கள் மற்றும் மனிதர்கள் பல செல்களால் உருவான உயிரினங்கள் ஆக உயிர்கள் ஒரு செல்லை கொண்டோ அல்லது பல செல்களை கொண்டோ உருவாகும் மனிதனின் உடம்பில் எத்தனை செல்கள் இருக்கின்றன என்று உங்களால் யூகிக்க முடியுமா மனிதனின் உடம்பில் சுமார் 1014 செல்கள் இருக்கின்றன இவைகள் ஒன்றுடன் ஒன்று தொடர்பு கொள்வதன் மூலம் உயிர்கள் எப்படி சாத்தியமானது என்று உங்களால் சிந்தித்து பார்க்க முடியும் இந்த செல்கள் இரண்டு வகைப்படும் ப்ரோகாரியோட்ஸ் மற்றும் யூகரியோட்ஸ் இந்த பெயர்களின் அர்த்தம் தெரிந்தால் இதை புரிந்து கொள்வது எளிது காரியன் என்றால் நியூக்ளியஸ் என்று பொருள் ப்ரோ என்றால் முந்தைய அல்லது முன்பு என்று அர்த்தம் யூ என்றால் உண்மை என்று அர்த்தம் ஆக ப்ரோகாரியோட்ஸ் என்றால் நியூக்ளியஸ் இருக்கும் முன்பு யூகரியோட்ஸ் என்றால் உண்மையான நியூக்ளியஸ் இதுவே இதன் பொருளாகும் மேலே கொடுக்கப்பட்டது ஒரு ப்ரோகாரியோட் செல் இது மிகவும் சிறிய மற்றும் எளிமையான செல் இதன் அளவை பற்றி சிறுது நேரத்தில் பார்க்கலாம் இதில் இருக்கும் பல பாகங்களை பற்றி ஆராய வேண்டாம் இந்த செல்லை சுற்றி ஒரு சுவர் இருக்கிறது இதில் சிறிதளவு டிஎன்ஏ இருக்கலாம் இதை சுற்றி பரவியிருப்பது தான் ப்ரோகாரியோட்ஸ் இந்த ப்ரோகாரியோட் செல்லில் நன்கு வரையறுக்கப்பட்ட ஒரு நியூக்ளியஸ் கிடையாது ஆனால் யூகரியோடிக் செல்லில் நியூக்ளியஸ் இருக்கும் அந்த நியூக்ளியஸ் இல் டி என் ஏ வும் இருக்கும் இதுவே இதன் வித்தியாசம் யூகரியோடிக் செல்லில் ஒரு உண்மையான நியூக்ளியஸ் இருக்கும் ஆனால் புரோகேரியாட்டிக் செல்லில் நியூக்ளியஸ் இருக்காது யூகரியோடிக் செல்லில் இருக்கும் நியூக்ளியஸ் உள்ளே இருப்பது தான் சைட்டோபிளாசம் இந்த சைட்டோபிளாசம் உள்ளே பல உறுப்புகள் இருக்கும் அவை ஒவ்வொன்றுக்கும் ஒரு தனித்திறன் உண்டு புரோகேரியாட்டிக் செல்லின் ஒரு உதாரணமே பாக்டீரியாவின் செல் இது தோராயமாக ஐந்து மைக்ரான் அளவு நீளமும் இரண்டு மைக்ரான் அளவு விட்டம் இருக்கும் இது உருண்டையாக இருக்கும் பட்சத்தில் ஐந்து மைக்ரான் விட்டம் இருக்கும் பல புரோகேரியாட்டிக் செல்கள் இந்த அளவிலேயே இருக்கும் ஆனால் ஒரு யூகரியோடிக் செல் உதாரணதிற்கு ஒரு பாலூட்டியின் செல் mammal's cell 10 மைக்ரான் அளவில் இருக்கும் மனிதனின் செல் தனது வாழ்நாளில் 7 முதல் 12 அல்லது 14 மைக்ரான் வரை இருக்கும் பல புரோகேரியாட்டிக் செல்கள் இந்த அளவிலேயே இருக்கும் ஒரு பாலூட்டியின் செல் mammal's cell 10 மைக்ரான் அளவில் இருக்கும் மனிதனின் செல் 7 முதல் 12 அல்லது 14 மைக்ரான் வரை இருக்கும் இந்த செல்களின் அளவு காலப்போக்கில் மாறி கொண்டே தான் இருக்கும் இருப்பினும் நாம் இங்கு கூறியது பொதுவான அளவு யூகரியோட்ஸ் இனத்தில் இரருக்கும் பங்கை சில மைக்ரான் அளவு இருக்கும் மோல்ட் ஐ பொறுத்தவரை ஒரு செல் என்று பார்க்க முடியாது ஏனென்றால் அவைகள் கிளை விட்டு வளரும் இதை பற்றி ஆழமாக செல்ல வேண்டாம் ஆனால் செல்கள் பிரிந்து இருப்பது இல்லை என்று மட்டும் புரிந்து கொள்ளவும் மனிதனில் இருக்கும் நரம்பு செல் அதாவது நியூரான்களின் அளவு 200 மைக்ரான் இருக்கும் ஆக செல்களின் அளவு பரவலாக மாறியே இருக்கிறது பொதுவாக ஒரு செல்லின் அளவு இரண்டில் இருந்து ஐந்து மைக்ரான் இருக்கும் இது பத்து மைக்ரான் இருக்கிறது இவைகள் பிந்தய உறை கணக்கிறக்கு பயன்படும் இந்த செல்களின் மீது நாம் ஏன் இவ்வளவு ஆர்வம் காட்டுகிறோம் ஏனென்றால் உயிரின் அடிப்படை செயல்பாட்டு பிரிவு செல்கள்தான் செல்லை பற்றியும் அதன் பயன்பாட்டைப் பற்றியும் அதன் குணங்களைப் பற்றியும் நாம் புரிந்து கொண்டால் உயிர்களுக்கு என்ன நடக்கும் என்று நம்மால் ஓரளவு யூகிக்க முடியும் மேலும் உயிரின் அடிப்படை செயல்பாட்டு பிரிவே உயிரியல் செல்கள்தான் இதனாலேயே நாம் செல்கள் மீது இவ்வளவு ஆர்வம் காட்டுகிறோம் நான் முன்பு கூறியது போல அறுவை சிகிச்சையின் போது நோய்த்தொற்று ஏற்படும் இதற்கு காரணம் நம்மை சுற்றி காற்றில் உயிரினங்கள் இருக்கின்றன காற்றில் இருக்கும் தீங்கு விளைவிக்கக்கூடிய உயிரினங்களை அழிப்பதற்காகவே நாம் அறுவைசிகிச்சை செய்யும் கருவிகளை ஸ்டெரிலைஸ் செய்கிறோம் இந்த கருவிகளை எப்படி ஸ்டெரிலைஸ் செய்கிறார்கள் ஆபரேஷன் தியேட்டரை எப்படி ஸ்டெரிலைஸ் செய்கிறார்கள் கருவிகளை ஸ்டெர்லைட் செய்வது ஒரு நேரடியான வழி கருவிகளை அதிக வெப்பமான சூழலில் சிறிதுநேரம் வைப்பதன் மூலம் அவைகளை ஸ்டெரிலைஸ் செய்கிறார்கள் இந்த செயல்முறையின் பெயர்தான் ஆட்டோ கிளாவிங் நீராவியை கொண்டு வெப்பத்தை சுமார் 121 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கப்படுகிறது தெர்மோடைனமிக்ஸ் அடிப்படையில் 121 டிகிரி செல்சியஸ் வெப்பத்தை நிலைத்து இருப்பதற்கு அதிக காற்றழுத்தம் தேவைப்படும் என்று நாம் அறிவோம் ஆகையால் இந்த சூழலில் காற்றழுத்தம் சிறிது அதிகமாகவே இருக்கும் இந்த சூழலில் சுமார் 15 நிமிடங்கள் வைக்கும் பட்சத்தில் அவைகள் செல்களை கொன்றுவிடும் இந்த செயல்முறை கொண்டே கருவிகள் ஸ்டெரிலைஸ் செய்யப்படுகிறது ஆபரேஷன் தியேட்டர் ஒரு பெரிய இடம் அதை எப்படி ஸ்டெரிலைஸ் செய்கிறார்கள் ஆய்வுக்கூடங்களில் நமக்கு தேவையான செல்களை மட்டும் வளர்க்க வேண்டியிருக்கும் இதைத்தவிர மற்ற வகையான செல்கள் வளரக்கூடாது இதை எப்படி செய்கிறார்கள் ரசாயன நீராவி மூலம் இது சாத்தியம் நான் இப்பொழுது கூறும் செயல்முறை அதிகமாக ஆய்வுக்கூடங்களை ஸ்டெரிலைஸ் செய்ய பயன்படுத்துகிறார்கள் ஏனென்றால் அங்கு கட்டுப்பாடுகள் அதிகம் அனைவராலும் ஆய்வுக்கூடங்களில் நுழைய முடியாது இந்த செயல்முறையை மிகவும் கவனமாக கையாள வேண்டும் முக்கியமாக மனிதர்கள் இருக்கும் இருக்கும் பொழுது ஏனென்றால் இது பாதுகாப்பானது அல்ல செல்கள் ஃபார்மால்டிஹைடு ஆவி கொண்டு அழிக்கப்படுகிறது ஃபார்மாலின் சொல்யூஷன் கொண்டு இந்த ஃபார்மால்டிஹைடு ஆவி உருவாக்கப்படுகிறது ஃபார்மாலின் சொல்யூஷன் என்பது நீரில் 40 ஃபார்மால்டிஹைடு இந்த செயல்முறையை பார்க்கலாம் முதலில் அந்த அறையில் இருக்கும் அனைத்து கதவுகளும் ஜன்னல்களும் மூடப்பட்டு விடும் வெளியே வரும் கதவை தவிர இதன்பிறகு அலுமினிய பலகைகளில் இந்த பார்மலின் சொல்யூஷன் அதாவது 40 சதவிகித பார்மால்டிஹைடு இருக்கும் இது திரவ நிலையில் இருக்கும் இது ஆவியாக வெளியே வந்து ஆய்வுக் கூடங்களில் இருக்கும் கிருமிகளை அழிக்கும் இங்கு எக்ஸோதேர்மிக் ரிஆக்சன் மூலம் பார்மால்டிஹைடு ஆவிகள் உருவாக்கப்படுகிறது இந்த ரிஆக்சன் பொட்டாசியம் பெர்மாங்கனேட் மற்றும் பார்மலின் சொல்யூஷன் இடையே நடத்தப்படுகிறது முன்பு கூறப்பட்டது போல பார்மலின் சொல்யூஷன் அடங்கிய இந்த அலுமினிய பலகைகளை ஆய்வுக் கூடங்களின் உள்ளே வைத்து அனைத்து ஜன்னல்கள் மற்றும் கதவுகளை அடைத்து விடுவார்கள் ஏனென்றால் இந்த ஆவி மிகவும் விஷத்தன்மை உடையது அதே வெளியே வந்துவிடக் கூடாது இதன்பிறகு முகமூடி அணிந்த ஒருவர் ஸ்டோச்சியோமெட்ரிக் முறையில் பார்மால்டிஹைடு வெளிவருவதற்கு தேவையான அளவு பொட்டாசியம் பெர்மாங்கனேட் துகள்களை அலுமினிய பலகைகள் மேல் வைத்துவிட்டு வெளியே வந்துவிடுவார் ஓரிரு நாட்களுக்குப் பிறகு இந்த ஆவிகள் அனைத்தும் அடங்கிய பிறகு உள்ளே இருக்கும் ஃபார்மால்டிஹைடை நியூற்றலைஸ் செய்துவிடுவார்கள் இதுவே ஒரு ஆய்வுக் கூடத்தை ஸ்டெரிலைஸ் செய்யும் செயல்முறை இந்த ஆய்வுக் கூடங்களை மாதத்திற்கு ஒரு முறையாவது ஸ்டெரிலைஸ் செய்வது சிறந்தது இதேபோல் ஒரு செயல்முறையை ஆபரேஷன் தியேட்டரிலும் செய்யலாம் இதனுடன் சேர்த்து 70 சதவிகித எத்தனால் கொண்டு தரைகளை துடைக்கலாம் இதன் மூலமாகவே நோய் தொற்று ஏற்படுத்தும் நுண்ணுயிர்களை அழிக்கலாம் இதில் சில நுண்ணுயிர்கள் மனிதர்களுக்கு நோய் தொற்று ஏற்படுத்கூடியவை ஆகையால் இந்த செயல்முறை மூலமாகவே ஆபரேஷன் தியேட்டர் மற்றும் கருவிகள் ஸ்டெரிலைஸ் செய்யப்படுகிறது ஒரு பயோரியாக்டரை எப்படி ஸ்டெரிலைஸ் செய்கிறார்கள் முதலில் பயோரியாக்டர் என்றால் என்ன பொறியியல் அடிப்படையில் இவைகளை மக்கள் நடைமுறையில் பயன்படுதுகிறார்கள் ஆகையால் இந்த பயோரியாக்டர் உங்களுக்கு மிகவும் நெருக்கமான ஒன்று பயோரியாக்டர் என்பது பயோ பொருட்கள் செய்ய உதவும் ஒரு பெரிய பாத்திரம் உற்பத்தி செய்வதற்காக இதில் உயிரினங்களை பயன்படுத்தி இருப்பார்கள் இதன் மூலம் பல உபயோகமான பொருட்கள் மற்றும் மருந்துகளை உற்பத்தி செய்ய முடியும் இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது ஒரு பயோரியாக்டரின் படம் அதேபோல் இந்த யூ ட்யூப் வீடியோவும் பயோரியாக்டர் பற்றியது இந்த பயோரியாக்டர்கள் மிகவும் பெரியதாக இருக்கும் ஏனென்றால் இவைகள் அதிக அளவில் உற்பத்தி செய்வதற்காக பயன்படுத்தப்படுகிறது பல நீர் சுத்திகரிப்பு மையங்களில் இந்த பயோரியாக்டர்கள் உபயோகப்படுத்தப்படுகிறது நீர் சுத்திகரிப்புக்கு பயோரியாக்டர்கள் அடித்தளமாக அமைகிறது பயோ பிராஸஸில் பயோரியாக்டர்கள் ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது இதைக் கொண்டே நமக்கு தேவையான பல பொருட்களை உற்பத்தி செய்யலாம் இதைப் பற்றி நாம் விரிவாக பிறகு பார்க்கலாம் இந்த பயோ பிராஸஸில் டவுன்ஸ்ட்ரீம் என்ற செயல் 90 சதவீதம் இருக்கும் இதில் பயோரியாக்டர்கள் சிறிய பங்கு அளித்தாலும் அது மிகவும் முக்கிய பகுதியாக இருக்கிறது இந்த பயோரியாக்டர்களில் மூலப் பொருட்களை உள்ளே செலுத்த வேண்டும் படிப்படியாகவோ அல்லது மொத்தமாகவோ மூலப் பொருட்களை உள்ளே செலுத்த வேண்டும் பயோரியாக்டர் உள்ளே இருக்கும் நுண்ணுயிர்கள் அதற்கு தேவையான ஊட்டச்சத்தை கொண்டு இந்த மூலப்பொருளுடன் சேர்ந்து வளர்ந்து நமக்கு தேவையான பொருளை தயாரிக்கிறது இந்த ஊட்டச் சத்துகள் என்சைம்ஸ் ஆக கூட இருக்கலாம் இதைப்பற்றி விரிவாக பிறகு பார்க்கலாம் ஆக நுண்ணுயிர்கள் ஊட்டச்சத்தை கொண்டோ அல்லது என்சைம்ஸ் கொண்டோ கொடுக்கப்பட்டுள்ள மூலப்பொருளை நமக்கு தேவையான பொருளாக மாற்றி தருகிறது இந்த பயோரியாக்டரில் இருந்து நமக்கு கிடைக்கப்படும் பொருட்களுடன் சேர்ந்து நுண்ணுயிர்கள் மற்றும் ஊட்டச்சத்தில் இருக்கும் பிற பொருட்களும் கிடைக்கிறது ஆக தேவையான பொருட்களுடன் சேர்ந்து தேவையற்ற பொருட்களும் இந்த பயோரியாக்டர்களில் இருந்து கிடைக்கிறது எனவே நமக்குத் தேவையானதை தேவையற்ற பொருளில் இருந்து பிரிக்க வேண்டும் இதுவே டவுன்ஸ்ட்ரீம் ப்ராஸசிங் இல் நடக்கிறது இந்த செயல்முறையில் டிஸ்டிலேசன் எக்ஸ்ட்ராக்சன் போன்ற பல முறைகள் இருக்கிறது இதில் சுத்தமான பொருள் கிடைக்கும்வரை பலமுறை வடிகட்டப்படும் இதுவே பயோ பிராஸஸ் செயல்முறை இதன் மூலம் நமக்கு உபயோகமாகும் பல பொருட்களை தயாரிக்க முடியும் அதாவது பாக்டீரியா செல்கள் bacteria's cell அல்லது பாலூட்டிகளின் செல்களைக் mammal's cell கொண்டு பல உபயோகமான பொருட்களை பயோரியாக்டர் மூலம் நம்மால் உற்பத்தி செய்ய முடியும் இன்றைய வகுப்பில் நாம் நுண்ணுயிர்களால் நோய்தொற்று எப்படி ஏற்படுகிறது என்று பார்த்தோம் இதனுடன் சேர்த்து நுண்ணுயிர்கள் எப்படி ஒழுங்கமைக்கப்பட்டு இருக்கிறது என்பதையும் பார்த்தோம் இதைப் பற்றி மேலும் தெரிந்து கொள்ள இங்கே கொடுக்கப்பட்டுள்ள இரண்டு வீடியோக்களை பார்க்கவும் இதன்பிறகு செல்களை பற்றி பார்த்தோம் அதன் வகைகளைப் பற்றி அதாவது ப்ரோகாரியோட்ஸ் மற்றும் யூகரியோட்ஸ் பற்றி பார்த்தோம் ப்ரோகாரியோட்ஸ்களில் நியூக்ளியஸ் இருக்காது யூகரியோட்ஸ்களில் நியூக்ளியஸ் இருக்கும் இதனுடன் சேர்த்து செல்கள் எப்படி உயிரின் அடிப்படை பயன்பாட்டு தொகுப்பு என்பதை பார்த்தோம் நம்மை சுற்றி அனைத்து இடங்களிலும் நுண்ணுயிர்களை இருக்கிறது என்றும் ஆபரேஷன் தியேட்டரில் இருக்கும் நுண்ணுயிர்களை எப்படி அழிப்பது என்பதையும் பார்த்தோம் இறுதியாக பயோரியாக்டர் பற்றி பார்த்தோம் பயோரியாக்டரில் ஏற்படும் ஷியர் போர்ஸ் பற்றி விரிவாக அடுத்த வகுப்பில் பார்க்கலாம்